உங்கள் அனைவருக்கும் நமஸ்தே எனவே நிதி அறிக்கைகள் இருப்புநிலை பி மற்றும் எல் மற்றும் பணப்புழக்கம் பற்றிய விரிவான கலந்துரையாடலை இதுவரை நாம் விவரித்தோம் மூன்று அறிக்கைகள் ஒவ்வொன்றையும் தயாரிக்க முயற்சித்த சில நிகழ்வுகளையும் நாம் கருத்தில் கொண்டுள்ளோம் இன்று நாம் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம் அதே நிறுவனத்திற்கு நாம் மூன்று நிதி அறிக்கைகளையும் தயாரிக்கப் போகிறோம் டாட்டா ஏற்கனவே உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது நீங்கள் சொற்களஞ்சியத்தைப் புரிந்துகொண்டு அதன் ஒவ்வொரு பகுதியையும் புரிந்துகொண்டு வடிவமைப்பின் அடிப்படையில் சரியான வரிசையில் வைப்பீர்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறீர்கள் எனவே இது ஹிண்டல்கோ லிமிடெட் வழக்கு இது மும்பையை தலைமையிடமாகக் கொண்ட ஆதித்யா பிர்லா குழுமத்தைச் சேர்ந்த முன்னணி அலுமினியம் மற்றும் செப்பு உற்பத்தியாளர் மற்றும் இது உலோக வணிகத்தில் முதன்மை நிறுவனமாகும் இது வருடாந்திர வருவாயைக் கொண்டுள்ளது உங்களுடன் ஏற்கனவே பகிரப்பட்ட உங்கள் தாளைத் திறக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் எனவே கொடுக்கப்பட்ட வழக்கின் அச்சுப்பொறியுடன் நீங்கள் அமர்ந்திருப்பதை உறுதிப்படுத்தவும் உங்களிடம் அது இல்லையென்றால் நீங்கள் வீடியோவை நிறுத்தலாம் அச்சுப்பொறியை எடுத்துக் கொள்ளலாம் பின்னர் நாம் விவாதத்தைத் தொடங்குவோம் எனவே இது உலோக வியாபாரத்தில் ஒரு முன்னணி நிறுவனமாகும் ஆண்டு வருவாய் 15 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமாக உள்ளது மற்றும் சுமார் 20000 பேரை வேலைக்கு அமர்த்தியுள்ளது இது உலகின் மிகப்பெரிய அலுமினிய உருட்டல் நிறுவனம் மற்றும் ஆசியாவில் முதன்மை அலுமினியத்தின் மிகப்பெரிய உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும் இந்த தகவலுடன் இப்போது பி மற்றும் எல் 10 மதிப்பெண்களைத் தயாரிப்பது தொடர்பான கேள்வி 1 க்குச் செல்வோம் தற்காலிகமாக நான் கொடுத்த 10 மதிப்பெண்கள் ஏனெனில் இதே போன்ற கேள்விகளை தேர்விலோ அல்லது வேலையிலோ கேட்கலாம் இப்போது இது இருப்புநிலை மன்னிக்கவும் இது பி மற்றும் எல் ஆகியவற்றிலிருந்து கிடைத்த தகவல் இந்த தகவலை எடுத்து பி மற்றும் எல் கணக்கைத் தயாரிக்கத் தொடங்குங்கள் நாம் ஒவ்வொன்றாக ஐட்டம் யை எடுத்து பி மற்றும் எல் சரியான பிரிவில் வைக்க முயற்சிப்போம் முதலாவது ஒத்திவைக்கப்பட்ட வரி இப்போது அதை எங்கே வைப்பீர்கள் நடப்பு காலகட்டத்தில் செலுத்த வேண்டிய வரிகள் தற்போதைய வரி என்று அழைக்கப்படுகின்றன ஆனால் தற்போதைய வருமானத்தின் மீதான வரிகள் ஆனால் பின்னர் தயாரிக்கப்படக்கூடியவை ஒத்திவைக்கப்பட்ட வரி என்று அழைக்கப்படுகின்றன என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் என்று நினைக்கிறேன் ஆனால் பி மற்றும் எல் இல் இது வரிவிதிப்பு பிரிவின் கீழ் உள்ளது எனவே ஒவ்வொரு ஐட்டம் யையும் குறிக்க முயற்சிப்பது போல அதை T எனக் குறிப்போம் அடுத்தது ஆண்டின் பிற விரிவான வருமானம் அது எங்கே போகும் இது உங்களுக்கான புதிய ஐட்டம் மற்ற எல்லா பொருட்களையும் கணக்கிட்ட பிறகு அதை பி மற்றும் எல் கீழே தனித்தனியாகக் காட்ட வேண்டும் எனவே நான் அதை பின்னர் காண்பிப்பேன் பின்னர் நுகரப்படும் பொருட்களின் விலை இது உண்மையில் செலவுகளில் ஒன்றாகும் இது ஒரு முன்னணி உற்பத்தி நிறுவனமாக இருப்பதால் செலவினத் தலைப்பின் கீழ் உள்ள முதல் ஐட்டம் இது இது 25000 கோடிக்கு மேல் இது பி மற்றும் எல் கணக்கில் மிகப்பெரிய தொகையாகும் வர்த்தகத்தில் பங்கு வாங்குதல் வர்த்தகத்தில் பங்கு வாங்குவதன் மூலம் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் முக்கியமாக உற்பத்தி செய்யும் நிறுவனங்களைப் பாருங்கள் ஆனால் மிகக் குறைந்த பொருளை அது வாங்குகிறது மற்றும் மறு விற்பனை செய்கிறது தொகை மிகச் சிறியது என்பதை நீங்கள் காணலாம் ஆனால் எப்படியிருந்தாலும் இது செலவு பொருட்களில் ஒன்றாகும் பணியாளர் நன்மை செலவு மீண்டும் ஒரு செலவு எனவே இதை E எனக் குறிக்கவும் இது ஒரு பெரிய அளவிலான உற்பத்தியாளர் 1800 அதிக இயந்திரமயமாக்கப்பட்ட செயல்பாடுகள் என்பதால் அளவு ஒப்பீட்டளவில் குறைவாக இருப்பதைக் காணலாம் எனவே பணியாளர் செலவு ஒப்பீட்டளவில் குறைந்த மட்டத்தில் வைக்கப்படுகிறது மின்சாரம் மற்றும் எரிபொருள் செலவு மீண்டும் ஒரு செலவு இது நான்கு இது 6000 கோடி அடுத்தது பங்கு பங்குகள் பங்கு மூலதனம் எங்கு வைப்பீர்கள் இது பி மற்றும் எல் இல் தேவையா உண்மையில் இது பி மற்றும் எல் ஆகியவற்றில் தேவையில்லை இது இருப்புநிலை ஐட்டம் பங்குகளின் எண்ணிக்கையை கணக்கிட இதைப் பயன்படுத்தலாம் என்பதால் இது கொடுக்கப்பட்டுள்ளது ஆக 222 89 கோடி என்பது முக மதிப்பு செலுத்திய பங்கு மூலதனம் ரூபாய் 1 அதாவது பங்குகளின் எண்ணிக்கையும் 2221 222 89 ஆகும் ஒரு பங்குக்கான வருவாயைக் கணக்கிடுவதற்கு இது தேவைப்படும் இப்போது அது தேவையில்லை நாம் அதைப் புறக்கணித்து வருகிறோம் அல்லது நாம் NA என்று கூட சொல்லலாம் ஏனெனில் இது பி மற்றும் எல் கணக்கின் ஒரு பகுதி அல்ல நிதி செலவு இது ஒரு செலவு தேய்மானம் மற்றும் கடன்தொகுப்பு இன்னும் ஒரு செலவு மற்ற செலவுகள் நிச்சயமாக செலவுகள் விதிவிலக்கான அல்லது அசாதாரண ஐட்டம் க்கு முன் லாபம் அல்லது இழப்பு இப்போது இது கணக்கிடப்பட்ட லாபம் இது உங்களுக்கு வழங்கப்பட வேண்டியதில்லை ஆனால் அது கொடுக்கப்பட்டுள்ளது ஏனெனில் நீங்கள் அதைச் செய்த எந்தக் கணக்கீடுகளையும் மறுபரிசீலனை செய்யலாம் எனவே கணக்கிடப்பட்ட லாபம் இது எனவே நான் அதை பி என்று குறிக்கிறேன் இப்போது சரக்குகளின் அதிகரிப்பு அதை எங்கே வைப்பீர்கள் இது செலவு பொருட்களில் ஒன்றாகும் ஆனால் இது தந்திரமான ஐட்டம் ஏனெனில் இது பிளஸ் அல்லது மைனஸாக இருக்க வேண்டும் இது செலவை அதிகரிக்கும் அல்லது செலவைக் குறைக்கும் எனவே சரக்குகளின் அதிகரிப்பு அது செலவை அதிகரிக்குமா அல்லது செலவைக் குறைக்குமா அதைப் பற்றி சிந்தித்துப் பாருங்கள் ஏனென்றால் பல முறை தவறுகள் நடக்கின்றன என்ன நடக்கிறது என்று பாருங்கள் நடப்பு காலகட்டத்தில் செலவு ஏற்பட்டுள்ளது ஆனால் அது அடுத்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்படும் எனவே இது தற்போதைய காலகட்டத்தில் செலவைக் குறைக்க வழிவகுக்கும் இப்போது உங்களுக்கு நினைவூட்டுவதற்காக நான் அதை எதிர்மறையாக வைக்கிறேன் அதை மனதில் கொள்ளுங்கள் அடுத்தது விதிவிலக்கான ஐட்டம் இது புகாரளிக்கப்படும் ஆனால் சாதாரண செலவினத்துடன் அல்ல இது சாதாரண வரி கணக்கீட்டிற்குப் பிறகு வரும் எனவே நான் இதை விதிவிலக்கான மன்னிக்கவும் நான் அதை போடுவேன் தற்போதைய அச்சு இது வரி பிரிவின் ஒரு பகுதியாகும் எனவே நான் அதை டி என வைக்கிறேன் செயல்பாடுகளிலிருந்து வருவாய் இது மற்ற வருமானம் நிச்சயமாக வருமானம் பின்னர் வருமானம் விற்பனையில் கலால் வரி அது எங்கே வரும் இது ஒரு தந்திரமான பொருள் இது கலால் வரி அல்லது ஜிஎஸ்டி இப்போது இது எங்கள் வருமானத்தின் ஒரு பகுதியாகும் ஆனால் அது உண்மையில் நமக்கு சொந்தமானது அல்ல ஆனால் செலவுகள் அவற்றின் மறைமுக வரி பகுதியை உள்ளடக்கியிருப்பதால் வருமானம் கூட சேர்க்கப்பட வேண்டும் எனவே அதை நான் என வைப்போம் இப்போது இந்த தகவலைப் பயன்படுத்தி வரிக்குப் பிறகு இலாபம் அல்லது இழப்பை நீங்கள் கணக்கிட வேண்டும் பின்னர் வரிக்கு முந்தைய லாபம் அல்லது இழப்பு மற்றும் இபிஎஸ் மற்ற விஷயங்கள் உங்களுக்கு எளிமையானவை என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் இலாபங்களை கணக்கிட்ட பிறகு இந்த ஆண்டுக்கான இந்த விரிவான வருமானத்தையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே நான் ஒரு கணம் காத்திருப்பேன் நீங்கள் இந்த வீடியோவை நிறுத்தலாம் கணக்கீடு செய்யலாம் பின்னர் தீர்வு பற்றி விவாதிப்போம் எனவே தீர்வு பற்றி விவாதிக்க நீங்கள் தயாரா இப்போது தீர்வு பிரிவுக்கு செல்வோம் இங்கே நாம் செயல்பாடுகளின் வருவாயைப் பார்க்கிறோம் இது முழுமையான பி மற்றும் எல் கணக்கு என்பதை நீங்கள் காணலாம் அதாவது இந்த நிறுவனத்திற்கு மட்டுமே துணை நிறுவனங்களை அது சேர்க்கவில்லை எனவே முதலாவது செயல்பாடுகளின் வருவாய் இது பி மற்றும் எல் வருமான பிரிவில் உள்ளது பிற வருமானத்தைச் சேர்க்கவும் மொத்த வருமானத்தைப் பெறுவீர்கள் இந்த குறிப்பு எண் என்ன இந்த குறிப்பு எண்கள் ஐட்டம் யின் விரிவான குறிப்பிற்கான குறிப்புகள் எண்கள் அதிக ஆர்வமுள்ளவர்கள் நீங்கள் ஹிண்டல்கோவி வருடாந்திர அறிக்கைக்குச் சென்று இந்த வருவாய் எவ்வாறு கணக்கிடப்பட்டுள்ளது என்பது குறித்த கூடுதல் விவரங்களைத் தரும் குறிப்பைப் படிக்கலாம் அடுத்தது செலவு பிரிவு செலவு பிரிவில் நாம் முதலில் பொருள் நுகர்வுக்கான விலையை எடுத்துக்கொள்வோம் இது மிகப்பெரிய தொகை நீங்கள் இங்கே பார்க்கலாம் இப்போது நான் 2 வருட புள்ளிவிவரங்களை சேர்த்துள்ளேன் கணக்கீட்டைப் பொறுத்தவரை ஒரு வருட புள்ளிவிவரத்தை மட்டுமே நீங்கள் அறிவீர்கள் முந்தைய ஆண்டுகளின் புள்ளிவிவரங்களும் வழங்கப்படுகின்றன ஏனெனில் நீங்கள் போக்கை ஒப்பிட்டுப் புரிந்துகொள்ள ஆரம்பிக்கலாம் இரண்டு ஆண்டுகளில் அவர்களின் விற்பனை வருவாயில் 39 கோடியிலிருந்து 43 கோடியாக 10 சதவீதம் அதிகரித்துள்ளதை நீங்கள் காணலாம் நுகரப்படும் பொருட்களின் விலையும் 21 முதல் 25 ஆக உயர்ந்துள்ளது உண்மையில் பொருள் விலையில் கணிசமான அதிகரிப்பு உள்ளது அடுத்தது வர்த்தகத்தில் பங்குகளை வாங்குவது அடுத்தது சரக்குகளின் அதிகரிப்பு அடுத்தது விற்பனையின் கடமை இப்போது இது ஒரு தந்திரமான ஐட்டம் கலால் வரி நாம் இங்கு செலவுகளில் சேர்த்துள்ளோம் இது வருமானத்திலும் இருக்கலாம் என்று முன்பு நான் சொன்னேன் ஆனால் இது குறிப்பாக விற்பனையில் கொடுக்கப்பட்டுள்ளதால் அதை செலவில் சேர்க்க வேண்டும் பின்னர் பணியாளர் நன்மை செலவு மின்சாரம் மற்றும் எரிபொருள் நிதி செலவு தேய்மானம் மற்றும் கடன்தொகை மற்றும் பிற செலவுகள் எனவே நீங்கள் முறையே 38 மற்றும் 41 செலவினங்களைப் பெறுவீர்கள் இப்போது நீங்கள் விதிவிலக்கான பொருட்களுக்கு முன்பும் வரிக்கு முன்பும் லாபம் அல்லது இழப்பைக் கணக்கிடலாம் இப்போது இந்த கட்டத்தில் 325 என்ற விதிவிலக்கான பொருளை நாம் கருதுகிறோம் இப்போது நீங்கள் வரிக்கு முன் லாபம் பெறுகிறீர்கள் பின்னர் வரி செலவுகள் தற்போதைய வரி மற்றும் ஒத்திவைக்கப்பட்ட வரி இப்போது நீங்கள் ஆண்டுக்கான லாபம் அல்லது இழப்பைப் பெறுவீர்கள் இந்த கட்டத்தில் நான் நினைக்கிறேன் நீங்கள் இதை முதன்முறையாகச் செய்வீர்கள் ஆண்டிற்கான பிற விரிவான வருமானத்தை நாம் கணக்கிட வேண்டும் இது நிறுவனத்தின் வழக்கமான வியாபாரத்திலிருந்து அல்ல ஆனால் வேறு சில மூலங்களிலிருந்து இது 957 க்கு வந்துள்ளது வரிவிதிப்பு தொடர்பான பொருட்களைக் கணக்கிட்ட பிறகும் அதை லாபத்திற்கான அல்லது இழப்பிற்குப் பிறகு சேர்க்க வேண்டும் இது ஆண்டிற்கான மொத்த விரிவான வருமானத்தை நமக்கு தருகிறது பின்னர் ஒரு பங்குக்கு வருவாய் கணக்கிடுவதற்கு நாம் செல்ல வேண்டும் எனவே இந்த கட்டத்தில் நாம் இபிஎஸ் கணக்கிட வேண்டும் மொத்த விரிவான வருமானம் 2393 ஆகும் ஆனால் இந்த நிறுவனத்திற்கு மட்டுமே லாபமாக இருக்கும் பங்குகளின் எண்ணிக்கையில் இபிஎஸ் பிஏடி என்றால் சூத்திரம் எனவே 1436 ஐ 222 ஆல் வகுக்கிறோம் பங்குகளின் எண்ணிக்கையை கணக்கிட்டுள்ளோம் பின்னர் அடிப்படை இபிஎஸ்ஸை 6 45 ஆகப் பெறுவோம் இது நீர்த்த இபிஎஸ் போன்றது அடிப்படை இபிஎஸ்ஸில் தற்போதைய பங்குகளின் எண்ணிக்கை கணக்கிடப்படுகிறது மற்றும் வகுப்பிலுள்ள நீர்த்த இபிஎஸ்ஸில் இபிஎஸ்ஸில் உள்ள பங்குகளின் வருங்கால எண்ணிக்கை என்ன என்பதை நாம் எடுத்துக்கொள்கிறோம் எனவே பி மற்றும் எல் பற்றிய விவாதத்தை இப்போது முடித்துவிட்டோம் இருப்புநிலை புரிந்துகொள்ள செல்லலாம் இப்போது இதை எவ்வாறு கணக்கிடுவீர்கள் நாம் சூத்திரத்தைப் பற்றி விவாதிக்கவில்லை என்று நினைக்கிறேன் ஆனால் நான் இப்போது அதை எழுதுவேன் எனவே வரிக்குப் பின் இலாபத்தை நாம் எடுக்க வேண்டும் அதுதான் இங்குள்ள கணக்கீடு மற்றும் பங்குகளின் எண்ணிக்கையால் வகுக்கப்பட்டுள்ள லாபம் கடந்த அமர்வில் நாம் அதைப் பற்றி விவாதித்தோம் பங்குதாரர்கள் ஒரு பங்கு சம்பாதிப்பதன் மூலம் கிடைக்கும் லாபத்தை அறிய விரும்புகிறார்கள் என்பதைப் பாருங்கள் பங்கு பங்கிற்கு லாபம் ஈட்டுவதாகும் அதனால்தான் உரிமையாளர்களுக்கு கிடைக்கும் லாபம் பங்குகளின் எண்ணிக்கையால் வகுக்கிறோம் எனவே பங்குகளின் எண்ணிக்கை உங்களுக்குத் தெரியும் இது 222 ஆகும் எனவே 2393 ஐ 222 ஆல் வகுத்தால் ஒரு பங்குக்கு இந்த வருவாயை நீங்கள் பெறுவீர்கள் எனவே தற்போதைய பங்குகளின் எண்ணிக்கை அடிப்படை என்று அழைக்கப்பட்டால் எதிர்கால பங்குகளை கருத்தில் கொண்டால் அது நீர்த்த சரி என்று அழைக்கப்படும் எனவே இது இப்போது பி மற்றும் எல் பற்றியது நாம் இருப்புநிலைக்குத் தொடருவோம் இப்போது கீழே கொடுக்கப்பட்டுள்ள தகவலின் அடிப்படையில் நீங்கள் இருப்புநிலைக் கணக்கை தயார் செய்ய வேண்டும் இப்போது இது இருப்புநிலைக் குறிப்பில் உள்ள புள்ளிவிவரங்கள் மீண்டும் உங்கள் முன் தாளை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு பொருளையும் நாம் முதலில் விவாதிப்போம் பின்னர் இருப்புநிலைத் தாளைத் தயாரிப்போம் முதலாவது அங்கீகரிக்கப்பட்ட பங்கு மூலதனம் இப்போது அங்கீகரிக்கப்பட்ட பங்கு மூலதனத்தால் நீங்கள் என்ன புரிந்துகொள்கிறீர்கள் அது எங்கு செல்ல வேண்டும் இதை நாம் ஒரு பங்கு அல்லது பங்குதாரர்களின் நிதியாக கருதலாமா இது ஒரு தந்திரமான ஐட்டம் இது ஒரு பங்குதாரர்களின் நிதி என்று மாணவர்கள் பெரும்பாலும் உணர்கிறார்கள் ஆனால் உண்மையில் அது இல்லை அங்கீகரிக்கப்பட்ட மூலதனம் அதிகபட்ச மூலதனமாகும் அதை நிறுவனங்கள் உயர்த்த அனுமதித்தவை இருப்புநிலைக் குறிப்பில் பொருட்களில் ஒன்றாக எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது தேவைப்பட்டால் அதை ஒரு குறிப்பாக எழுதலாம் ஆனால் மொத்தமாக எடுக்கக்கூடாது எனவே நாம் அதை NA என்று வைப்போம் மொத்த நோக்கங்களுக்காக அதை சேர்க்க வேண்டாம் பிற முதலீடுகள் குறுகிய கால வெளிப்படையாக பெயர் குறிப்பிடுவது போல இது முதலீடு ஆனால் நான் அதை NCA அல்லது CA ஆக வைக்க வேண்டுமா இது மிகவும் குறுகிய காலமாக வழங்கப்படுகிறது எனவே இது தற்போதைய சொத்தின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் ஆனால் NCA இல் முதலீட்டு பிரிவின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடாது எனவே நாம் மற்ற தற்போது அல்லாத சொத்துகளில் அதை CA ஆக வைப்போம் அது நிச்சயமாக NCA தற்போது அல்லாத சொத்துகள் பிற அல்லாத பொறுப்புகள் என் ரொக்கம் மற்றும் ரொக்க சமமானவற்றைத் தவிர வங்கி இருப்பு அது எங்கு செல்லும் பொதுவாக வங்கி நிலுவைகள் பணம் மற்றும் ரொக்கத்திற்கு சமமானவை என்பது உங்களுக்குத் தெரியும் ஆனால் இங்கே இந்த நிலுவைகள் சில காரணங்களால் திரவமாக இருக்கக்கூடாது என்பதற்காக இது சிறப்பாக வழங்கப்படுகிறது வங்கியில் இருப்பு உள்ளது ஆனால் அதை திரும்பப் பெற முடியாது எனவே இது ரொக்கம் மற்றும் பணத்திற்கு சமமான ஒரு பகுதி அல்ல இது தற்போதைய சொத்தாக கருதப்பட வேண்டும் உங்களில் பெரும்பாலோர் நினைவில் வைத்திருக்கும் புதிய ஐட்டம் இது என்று நான் நினைக்கிறேன் கடன் வாங்குதல் கடன் பல்வேறு கடன்கள் எனவே இது நடப்பு அல்லாத உயரக் கடன் ஆகும் அதில் இரண்டு வகையான கடன்கள் கொடுக்கப்பட்டுள்ளன ஒன்று நீண்ட காலத்திற்கு கடன் வாங்குதல் மற்றும் ஒன்று கடன் மட்டுமே எனவே நீண்ட கால கடன்களை என் எல் மற்றும் பிற கடன்களை சி இப்போது ரொக்கம் மற்றும் ரொக்க சமமானவை இது நிச்சயமாக தற்போதைய சொத்து தொடர்ச்சியான சொத்துக்களை நாம் என்சிஎல் என்சிஏ என்று கருதுவோமா இது NCA இல் போகுமா பதில் இல்லை ஏனென்றால் தொடர்ச்சியான சொத்துக்களை இருப்புநிலைக் கணக்கில் காட்ட முடியாது இது கருதப்படக்கூடாது எனவே நான் அதை என்ஏ என்று குறிக்கிறேன் தற்செயலான பொறுப்பு இவை எதிர்பாராத பொருட்கள் அவை எதிர்பார்க்கப்படும் சில நிச்சயமற்ற நிகழ்வைப் பொறுத்தது இன்று இந்த பொறுப்பு இல்லை ஆகையால் மொத்த கணக்கீட்டிற்குப் பிறகு அவை ஒரு அடிக்குறிப்பாக வரும் முக்கிய இருப்புநிலை க் குறிப்பில் என்ஏ சேர்க்கப்படாததால் அதைக் குறிப்போம் தற்போதைய வரி பொறுப்பு இது தற்போதைய வரி பொறுப்பு எனவே இது சி எல் இன் ஒரு பகுதியாகும் நடப்பு ஆண்டில் செலுத்தப்படாத ஒத்திவைக்கப்பட்ட வரி பொறுப்பு எனவே இது என் அகற்றும் குழு சொத்துக்கள் விற்பனைக்கு வைத்திருப்பதாக அல்லது உரிமையாளர்களுக்கு விநியோகிக்கப்படுவதாக வகைப்படுத்தப்படுகின்றன மீண்டும் சற்று தந்திரமான ஐட்டம் அது எங்கே போகும் எனவே இவை அகற்றப்பட வேண்டிய சில நிலையான சொத்துக்கள் தொழிற்சாலையில் வைக்கப்பட்டுள்ள பழைய இயந்திரங்களை அகற்றிவிட்டுச் சொல்லுங்கள் ஆனால் நாம் அதை விற்க விரும்புகிறோம் அதனால்தான் இது விற்பனைக்கு வைத்திருப்பதாக அல்லது உரிமையாளர்களுக்கு திருப்பித் தருவதாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது எனவே இது ஒரு பிழைத்திருத்த சொத்தாக இருந்தாலும் இப்போது அது விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளதால் இது ஒரு CA ஆக குறிக்கப்பட வேண்டும் இது சற்று தந்திரமான பொருளாகும் ஈக்விட்டி பங்கு மூலதனம் அது ஒரு பங்கு மூலதனம் எனவே இதை E என வைப்போம் அங்கீகரிக்கப்பட்ட மூலதனத்துடன் ஒப்பிடுங்கள் அங்கீகரிக்கப்பட்ட மூலதனம் 235 ஆகும் இது நிறுவனம் திரட்டக்கூடிய அதிகபட்ச தொகை ஆனால் நிறுவனம் உண்மையில் 222 ஐ மட்டுமே திரட்டியுள்ளது இது உரிமையாளர்களின் நிதியாக அல்லது பங்குகளாக நாம் கருதுவோம் அருவமான சொத்துகள் இவை இயற்கையில் அருவமான நிலையான சொத்துக்கள் எனவே அதை என் ஏ என்று குறிப்போம் மூலதனப் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இது நிலையான சொத்துக்களின் ஒரு NCA பகுதியாக மீண்டும் கட்டுமானப் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன வளர்ச்சியில் உள்ள அருவமான சொத்துக்கள் இது மூலதன WIP போன்றது ஆனால் இவை காப்புரிமை போன்ற அருவமான சொத்துகள் சில ஆராய்ச்சி பணிகள் சரியாக நடந்து கொண்டிருக்கலாம் இப்போது அது தயாராக இல்லை ஆனால் அது இன்னும் நிலையான சொத்தின் ஒரு பகுதியாகும் எனவே நாம் அதை NCA ஆக கருதுவோம் மற்ற தற்போதைய கடன் பொறுப்புகள் வெளிப்படையாக அதன் சி சரக்கு சி ஏ துணை நிறுவனங்களில் முதலீடு எங்கு செல்லும் துணை நிறுவனங்களில் முதலீடு செய்வது குறுகிய கால முதலீடு அல்ல இது நீண்ட கால முதலீடு எனவே நாம் இதை என் ஏ என்று கருதுவோம் இது கணிசமான தொகையான 16000 கோடி என்று நீங்கள் பார்க்க முடியும் ஏனெனில் இந்த நிறுவனம் பிர்லா குழுவில் ஒரு பெரிய நிறுவனம் அவர்கள் நிறைய துணை நிறுவனங்களைக் கொண்டிருக்க வேண்டும் மற்றும் அதில் பங்குகளை வைத்திருக்க வேண்டும் துணை நிறுவனங்கள் எனவே இது என் முதலீட்டு சொத்து நான் நினைக்கிறேன் இந்த ஐட்டம் யை நாம் முன்பு கையாண்டதில்லை அவர்கள் சில நிலங்களை அல்லது முதலீட்டை நோக்கமாகக் கொண்ட சில சொத்துக்களை வாங்கியுள்ளனர் எனவே இது ஒரு என் ஏ ஆனால் அது ஒரு நிலையான சொத்து அல்ல இது முதலீடுகளின் கீழ் காண்பிக்கப்படும் கூட்டாளிகளில் மீண்டும் முதலீடுகள் என் ஏ கூட்டாளர் என்றால் என்ன நாம் 51 சதவீதத்திற்கும் அதிகமான பங்கை வைத்திருக்கும் நிறுவனம் ஒரு துணை நிறுவனமாகும் நீங்கள் ஐம்பதுக்கும் குறைவாக வைத்திருந்தால் ஆனால் அது ஒரு இணை நிறுவனமாக கருதப்படும் என்பதில் ஆதிக்கம் செலுத்துகிறது ஆனால் இப்போது நீங்கள் அதை என் ஏ எனக் குறிக்கிறீர்கள் விற்பனை செய்யப்படாத அல்லது விநியோகிக்கப்படுவதாக வகைப்படுத்தப்பட்ட வகைப்படுத்தப்படாத சொத்துகள் அல்லது அகற்றல் குழுவுடன் தொடர்புடைய பொறுப்புகள் மீண்டும் இவை பொறுப்புகள் ஆனால் இவை விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள சில சொத்துகளுடன் தொடர்புடையவை எனவே நாம் அவற்றை என் எல் என்று வகைப்படுத்த மாட்டோம் அவை குறுகிய கால இயல்புடையவை எனவே நாம் சி எல் என வகைப்படுத்துவோம் தற்போதைய வரி சொத்துக்கள் அதன் தற்போதைய ஐட்டம் யை பரிந்துரைக்கின்றன எனவே இதை CA என்று குறிப்போம் இது 1 ஆண்டில் தீர்க்கப்பட வேண்டிய முன்கூட்டியே வரி போன்றது கடன்கள் நீண்ட காலத்திற்கு வழங்கப்படுகின்றன அது என் ஏ குறுகிய கால குறுகிய காலத்திற்கு வழங்கப்பட்ட கடன்கள் அதை சி நீண்ட கால ஏற்பாடுகள் இயற்கையில் நீண்ட காலமாகும் எனவே இது ஒரு பொறுப்பு ஆனால் தற்போதைய அல்லாத பொறுப்பு என் தற்போதைய வரி சொத்துக்கள் நிகரமானது இது ஒரு வரி சொத்து ஆனால் இயற்கையில் ஒத்ததாக இல்லை என் மற்ற தற்போதைய சொத்துகள் வெளிப்படையாக CA பிற தற்போதைய நிதி பொறுப்புகள் அவை இயற்கையில் தற்போதையவை எனவே நாம் அதை சி எல் என்று குறிப்போம் அவை நிதி இயல்புடையவை எனவே அவர்கள் வர்த்தக கடன் வழங்குநர்களைப் போன்றவர்கள் அல்ல அவை சில கடன்கள் திரட்டப்படலாம் அல்லது சில நிதி குறைவாக இருக்கலாம் ஆனால் குறுகிய காலத்திற்கு எனவே அதை சி எல் என்று குறிப்போம் பெயரின் பிற சமபங்கு அதன் சமபங்கு குறிக்கிறது எனவே இதை E எனக் குறிப்போம் இப்போது இந்த மற்ற பங்கு என்ன எங்களுக்கு ஏற்கனவே 222 பங்கு மூலதனம் வழங்கப்பட்டுள்ளது இது கணிசமான தொகை 49000 கோடி எனவே அது என்னவாக இருக்கும் இவை இருப்புக்களைக் குறிக்கின்றன அதனால்தான் அவர்கள் அதை மற்ற பங்குகளாகக் குறிப்பிட்டுள்ளனர் எனவே அதை ஈ மற்ற நிதி சொத்துக்கள் என்று வைப்போம் அவை இயற்கையில் நிதி என்பதால் அவை நீண்ட காலமாக இருக்கக்கூடும் எனவே அதை என் ஏ என்று அழைப்போம் ஆனால் ஒரு தந்திரம் உள்ளது இங்கு இரண்டு ஐட்டம் கள் கொடுக்கப்பட்டுள்ளன மீண்டும் ஒரு பொருளை மற்ற நிதி சொத்து நீண்ட காலமாக பெறுகிறோம் அதாவது இந்த குறிப்பிட்ட ஐட்டம் நீண்ட கால மற்றும் இந்த ஐட்டம் குறுகிய காலமாகும் எனவே இதை என் ஏ எனக் குறிப்பிடுவோம் ஏனெனில் அதன் நீண்ட காலமானது இது CA ஆக குறிக்கப்படும் பிற நிதிக் கடன்கள் நீண்ட கால இது ஒரு நிதி பொறுப்பு என்பதால் ஆனால் இயற்கையில் நீண்ட காலமாக அதை என்சிஎல் என்று குறிப்போம் இப்போது வேறு ஏதேனும் நிதிக் கடன்கள் உள்ளனவா என்பதை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் ஆனால் அவை குறுகிய காலமாகும் எனவே நாம் திரும்பிச் சென்று சரிபார்க்கலாம் இங்கே வேறு சில தற்போதைய நிதிக் கடன்கள் இருந்தன என்பதை இங்கே காணலாம் அவற்றை நாம் சி எல் என சரியாகக் குறிக்கிறோம் இங்கு எங்களுக்கு மற்ற நிதிக் கடன்கள் நீண்ட காலமாக கிடைத்துள்ளன எனவே இதை என் எல் என்று குறிக்கிறோம் பிற முதலீடுகள் இவை முதலீடுகள் என்பதால் இவை தற்போதைய முதலீடுகள் அல்ல அவை ஏற்கனவே சில தற்போதைய முதலீடுகளை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் நாம் முன்னர் குறிப்பிட்டிருந்தோம் சில தற்போதைய முதலீடுகள் CA எனக் குறிக்கப்பட்ட பிற முதலீட்டு குறுகிய காலத்தைக் காண்கின்றன இது மற்ற முதலீடுகள் குறுகியதாகும் அதன் குறுகிய காலத்திற்கு அது வழங்கப்படவில்லை எனவே பெரும்பாலும் இது நீண்ட காலமாகும் எனவே அதை என் ஏ என்று குறிப்போம் இப்போது சொத்து ஆலை மற்றும் உபகரணங்கள் இவை சொத்துக்களை சரிசெய்ய குறிப்பிடுகின்றன அதன் என் வர்த்தகம் செலுத்த வேண்டியவை பெயர் மன்னிக்கவும் விதிகள் இப்போது நாம் ஏற்கனவே நீண்ட கால ஏற்பாடுகளை கருத்தில் கொண்டுள்ளோமா நீங்கள் திரும்பிச் சென்றால் முன்னர் என் எல் எனக் குறிக்கப்பட்ட நீண்ட கால விதிகள் இருந்தன என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் எனவே இந்த விதிகள் குறுகிய காலமாக இருக்கக்கூடும் அதை நாம் சி எல் என்று குறிப்போம் வர்த்தக செலுத்த வேண்டியவை வெளிப்படையாக இவை வர்த்தகத்துடன் தொடர்புடையவை எனவே சி எல் வர்த்தக செலுத்த வேண்டியவை நீண்ட காலத்திற்கு எனவே இது என் 5000 கோடி டாலர் குறுகிய காலமாகும் இது ஒரு சிறிய தொகை மட்டுமே 24 ஆகும் மேலும் வர்த்தக பெறத்தக்கவைகள் இது வழக்கமான நடப்பு சொத்துகளாகும் சி எனவே அனைத்து இருப்புநிலை ஐட்டம் களையும் நாம் குறித்துள்ளோம் இப்போது இதன் அடிப்படையில் நீங்கள் தற்போதைய சொத்துக்கள் தற்போதைய பொறுப்புகள் என் எல் மொத்த பங்கு மற்றும் கடன் ஈக்விட்டி விகிதத்தை கணக்கிட வேண்டும் எனவே நாம் இங்கே நிறுத்திவிடுவோம் அடுத்த அமர்வில் நான் உங்களுக்கு தீர்வைக் காண்பிப்பேன் அதற்குள் நீங்கள் அதை முடிக்க முடியும் என்று நம்புகிறேன்